அனைவருக்கும் வணக்கம் நானோ பொருட்களின் செல்லுலார் அப்டேக் மெகானிசம்ஸ் பற்றிய இந்தபாடத்தின் 18 வது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த விரிவுரையில் செல்லுலார் நுழைவுக்கான பல்வேறு போர்டல்கள் என்ன என்பதையும் பாகோசைட்டோசிஸ் மற்றும் பினோசைட்டோசிஸ் செயல்முறை மூலம் நானோதுகள்கள் எவ்வாறு செல்லிற்குள் நுழைய முடியும் என்பதையும் அறியப்போகிறோம் நானோ துகள்களின் பண்புகள் அவற்றின் செல்லுலார் அப்டேக்கை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் இங்கே நாம் அறியப்போகிறோம் இன்ட்ரா செல்லுலார் இமேஜிங் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட சிகிச்சை பயன்பாடுகளுக்கு தேவையான ஸ்மார்ட் மல்டிஃபங்க்ஸ்னல் நானோ சிஸ்டங்களை வடிவமைக்க நானோ துகள்களின் இயந்திரநுட்பம் பற்றிய முழுமையான புரிதல் தேவை மருந்துகள் மற்றும் மரபணுக்களை வழங்குவதற்கான முக்கியமான விநியோக வாகனங்களாக நானோ துகள்கள் கருதப்படுவதால் இது மருந்துப்பொருள் நச்சுத்தன்மையை கணிசமாகக் குறைத்து சிகிச்சை விளைவை அதிகரிக்கும் எந்தவொரு நானோ பொருட்களையும் நாம் வடிவமைக்கும்போது அது எவ்வாறு செல்களால் எடுத்துக்கொள்ளப் படுகிறது என்பதற்கான முழுமையான நுட்பத்தை புரிந்துகொள்வது நல்லது ஏனென்றால் முழுமையான நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது குறிப்பிட்ட செல்லை எளிதில் குறிவைக்க முடியும் மேலும் சிகிச்சை திறனை அதிகரிக்கும் விதமாக மருந்தை வெளியிடலாம் உயிரியல் மற்றும் மருத்துவ பயன்பாடுகளுக்கு செல்லின் உள்ளே நீண்ட நேரம் நானோ துகள்களை குவித்து கட்டுப்படுத்தும் போது டயக்னாஸ்டிக் சென்சிடிவிடி மற்றும் சிகிச்சை திறன் மேம்படும் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு நானோ பொருளை டயக்னாஸ்டிக் பயன்பாட்டிற்கு உருவாக்குகிறோம் என்றால் அது குறிப்பிட்ட புற்றுநோய் செல்லுக்குள் சரியாக நுழைய வேண்டும் மேலும் அது அந்த செல்லுக்குள் அதிக நேரம் இருக்க வேண்டும் இதன் மூலம் நாம் அதிக சிக்னலை பெற்று ஆரம்ப கட்டத்தில் புற்றுநோயைக் கண்டறிய முடியும் மேலும் நானோ துகள்கள் எக்சோசைடோசிஸ் மூலம் செல்லின் உள்ளே செல்வதையும் செல்களுக்குள் நானோ துகள்களின் வளர்சிதை மாற்றம் அடைவதையும் தெளிவாக அறிந்து கொள்வது நானோ துகள்களின் நச்சுத்தன்மையைப் பற்றி நன்கு புரிந்துகொள்ள வழிவகுக்கும் அதாவது நானோ துகள்கள் வெசிகிள்களில் சிக்கி செல்களை விட்டு அப்படியே வெளியேறினால் அவை செல்லுலார் நச்சுத்தன்மையைத் தூண்ட வாய்ப்பில்லை எடுத்துக்காட்டாக ஒரு நானோ துகள் ஒரு செல்லிற்குள் நுழைகிறது ஆனால் அது நியூக்லியஸ் மற்றும் சைட்டோபிளாசத்திற்குள் நுழையாமல் அது செல்லை விட்டு வெளியேறுகிறது என்றால் அது குறிப்பிட்ட செல்லை கொல்ல செல்லுலார் சைட்டோடாக்ஸிசிட்டியைத் தூண்டாது இது செல்லுக்குள் எவ்வாறு நுழைகிறது என்பதையும் அது சிகிச்சை செயல்திறனைத் தூண்டக்கூடிய அடுத்தடுத்த செயல்முறைகள் என்ன என்பதையும் புரிந்துகொள்வது நல்லது நானோ மருந்தை மருத்துவ பயன்பாட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பு அந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நானோ துகள்கள் உடலில் எவ்வாறு நுழைகின்றன என்பதைப் பார்ப்போம் நானோ துகள்கள் தோல் கண் சுவாசம் மற்றும் இரைப்பை குடல் அமைப்புகள் வழியாக உடலில் நுழைகின்றன இது உயிரியல் சூழலுக்குள் நுழைந்தவுடன் புரத கொரோனா உருவாகிறது புரத கொரோனா என்றால் என்ன என்று பார்ப்போம் உயிரியல் சூழலில் நானோ துகள்கள் புரதங்களின் அடுக்குகள் மற்றும் அமினோ அமிலங்கள் மற்றும் சர்க்கரைகள் போன்ற சிறிய மூலக்கூறுகளின் உறிஞ்சுதல் காரணமாக அதன் மேற்பரப்பில் ஒரு புரத கொரோனா உருவாகி ஒரு உயிரியல் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளும் உட்புற கடின கொரோனா விரைவாக நொடிகளில் உருவாகி நானோ துகள்களின் மேற்பரப்பில் வலுவாக இணைகிறது மற்றும் மேலே உள்ள இரண்டாம் நிலை மென்மையான கொரோனா வெளிப்புற சூழல் அமைப்பு மற்றும் நிலைமைக்கு அதிக உணர்திறன் இருப்பதால் சமநிலை அடைய சில மணி நேரம் ஆகலாம் ஒரு நானோ துகள் செல்லுக்குள் நுழைந்தவுடன் புரத கொரோனாவின் உருவாக்கம் இருக்கும் எனவே புரதங்களும் அமினோவும் இந்த நானோ துகள்களின் மேல் ஒரு அடுக்கை உருவாக்கும் முதல் அடுக்கு கடின கொரோனா என அழைக்கப்படுகிறது இது நானோ துகள்களுடன் வலுவாக இணைகிறது அதைத் தொடர்ந்து ஒரு மென்மையான கொரோனா இருக்கும் இறுதி கொரோனா கலவையை பாதிக்கப் போகும் அளவு வடிவம் மற்றும் மேற்பரப்பு வேதியியல் உள்ளிட்ட நானோ துகள்களின் இயற்பியல் பண்புகளை இங்கே காணலாம் அந்த கொரோனா கலவையைப் பொறுத்து நச்சுத்தன்மையின் விளைவு மாறுபடும் இது கடினமான கொரோனா இது நானோ துகள்களின் மேற்பரப்பில் இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இருப்பது மென்மையான கொரோனா வெளிப்புற மென்மையான கொரோனா நானோ துகள்களின் மேற்பரப்பைக் காட்டிலும் செல்லுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறது எனவே குறிப்பிட்ட டார்கெட்டிங்க் நானோ துகள்களை வடிவமைக்கும்போது இது ஒரு சவாலாக இருக்கும் நானோ துகள்களை விட இந்த மென்மையான கொரோனா தான் செல்லுடன் நானோ தொடர்பு கொள்ளும் எனவே மென்மையான கொரோனாவின் அடிப்படையில்தான் இந்த சிகிச்சையின் விளைவு இருக்கும் எனவே டார்கெட்டேட் விநியோகத்திற்காக எந்த நானோ துகள்களையும் வடிவமைக்கும்போது இந்த மென்மையான கொரோனாவின் விளைவையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் செல்லுலார் நுழைவிற்கான பல்வேறு போர்டல்களைப் பார்ப்போம் நானோ துகள்கள் அளவில் வழக்கமான செல்லுலார் காம்பொனென்ட்களை போலவே இருப்பதால் செல்லுலார் எண்டோசைட்டோசிஸ் மூலம் உயிருள்ள உயிரணுக்களை திறம்பட ஊடுருவிச் சென்று நிரந்தர உயிரணு சேதத்தை ஏற்படுத்தும் மேக்ரோபேஜ்கள் போன்ற செல்கள் மட்டுமே பாகோசைட்டோசிஸ் செய்யக் கூடியவை இது எண்டோசைட்டோசிஸின் ஒரு வடிவமாகும் செல்கள் பெரிய துகள்களை விழுங்கும் எண்டோசைட்டோசிஸின் ஒரு வடிவமாகும் கிட்டத்தட்ட அனைத்து செல்கள் பினோசைட்டோசிஸ் மூலம் நானோ துகள்களை உள்வாங்க முடியும் நானோ துகள்கள் உடலுக்குள் செல்லும்போது பாகோபைட்டோசிஸ் எனப்படும் ஒரு செயல்முறையால் மேக்ரோபேஜ்கள் நானோ துகள்களை ஏற்றுக் கொள்ளும் பாகோசைட்டோசிஸ் செயல்முறை என்றால் 'செல் உண்ணுதல்' என்று பொருள் பிற பெரும்பாலான செல்கள் பினோசைடோசிஸ் எனப்படும் ஒரு செயல்முறையால் நானோ துகள்களை எடுக்கும் பினோசைடோசிஸ் என்றால் 'செல் குடிப்பது' எண்டோசைட்டோசிஸ் மெக்கானிசத்தை விரிவாகப் பார்ப்போம் எண்டோசைட்டோசிஸ் பாகோசைட்டோசிஸ் மற்றும் பினோசைட்டோசிஸ் என பிரிக்கப்பட்டுள்ளது நான் முன்பு சொன்னது போல் பாகோசைட்டோசிஸ் செயல்முறை என்றால் செல் உண்ணும் செயல்முறை என்றும் பினோசைடோசிஸ் என்றால் செல் குடிக்கும் செயல்முறை என்றும் பொருள் பினோசைட்டோசிஸின் கீழ் மேக்ரோசைட்டோசிஸ் கிளாத்ரின் சார்ந்தவை கேவியோலா சார்ந்தவை மற்றும் கிளாத்ரின் மற்றும் கேவியோலா சாராத பினோசைடோசிஸ் போன்ற துணைப்பிரிவுகள் உள்ளன பாகோசைட்டோசிஸ் என்பது துகள் சார்ந்த செயல்முறை மேக்ரோ பினோசைட்டோசிஸில் வெசிகலின் அளவு ஒரு மைக்ரோமீட்டருக்கு மேல் இருக்கும் கிளாத்ரின் மூலமான எண்டோசைட்டோசிஸில் வெசிகிள்களின் அளவு 120 நானோமீட்டர் ஆகும் இந்த கேவியோலா மூலமான எண்டோசைட்டோசிஸில் அளவு 60 நானோமீட்டர் மற்றும் கிளாத்ரின் மற்றும் கேவியோலா சாராத எண்டோசைட்டோசிஸில் வெசிகிள்களின் அளவு 90 நானோமீட்டர் ஆக இருக்கும் இந்த வழிமுறைகளை விரிவாகப் பார்ப்போம் முதலாவது பாகோசைட்டோசிஸ் மேக்ரோபேஜ்கள் மற்றும் நியூட்ரோபில்ஸ் மற்றும் மோனோசைட்டுகள் போன்ற பாகோசைட்டுகளில் குறிப்பிட்ட எண்டோசைடிக் பாதை முக்கியமாக நிகழ்கிறது பாகோசைட்டோசிஸ் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள செல்கள் இவை ஒப்பீட்டளவில் பெரிய துகள்கள் இந்த வழியில் செல்ல அதிக வாய்ப்புள்ளது எனவே பெரிய அளவு துகள்கள் பாகோசைட்டுகள் செயல்முறை மூலம் செல்கள் உள்ளே எடுக்கப்படும் செல்களில் நுழைவதற்கான இந்த வழியைக் கடைப்பிடிக்கும் நானோ துகள்கள் முதலில் ஓப்சோனின் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஓப்சோனின்கள் இம்யூனோகுளோபூலின் அல்லது காம்ப்லிமெண்ட் மற்றும் இரத்த சீரம் புரதங்கள் போன்றவை நானோ துகள்கள் உடலுக்குள் நுழையும் போது என்ன நடக்கிறது என்றால் இந்த நோயெதிர்ப்பு அமைப்பு வந்து அதைத் தாக்க முயற்சிக்கும் இந்த நோயெதிர்ப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்காக நானோ துகள்களின் மேற்புறத்தில் சில ஒப்சோனின்கள் இணைக்கப்பட்டு இருக்கும் ஓப்சோனின்கள் ஆன்டிபாடிகள் போன்றவை அல்லது நானோ துகள்களுடன் காம்ப்லிமெண்ட் புரதம் அல்லது இரத்த சீரம் புரதங்கள் இது இணைக்கப்பட்டவுடன் இந்த மேக்ரோபேஜ்கள் நானோ துகள்களுக்குச் சென்று அதை என்கல்ப் செய்யும் இது நானோ துகள்களின் மேற்புறத்தில் உள்ள நானோ துகள் ஆகும் சில சிக்னல் ஒப்சோனின்கள் இணைக்கப்பட்டுள்ளன இது இணைக்கப்பட்டவுடன் இந்த மேக்ரோபேஜ் அந்த குறிப்பிட்ட நானோ துகள்களைச் சென்று என்கல்ப் செய்யும் பாகோசைட்டுகளை பற்றி விரிவாகப் பார்ப்போம் ஒப்சோனைஸ் செய்யப்பட்ட நானோ துகள்கள் செல் மேற்பரப்பில் பிணைக்கப்பட்டு ரிசப்டாருடன் தொடர்பு கொள்கின்றன இது கோப்பை வடிவில் மெம்ப்ரேனை நீட்டிக்கிறது இந்த சவ்வு நீட்டிப்பு நானோ துகள்களை இணைத்து பின்னர் அவற்றை பாகோசோமாக உருவாக்குகின்றன பாகோசோம்கள் 0 5 முதல் 10 மைக்ரோமீட்டர் விட்டம் கொண்டவை இறுதியாக பாகோசோம் லைசோசோம்களுடன் இணைவதற்கு நகர்கின்றன பின்னர் பாகோசோம்களில் உள்ள கார்கோ லைசோசோம்களில் அமிலமயமாக்கல் மற்றும் என்சைமோலிசிஸால் மூலம் அழிக்கப்படும் எனவே விரும்பிய விளைவுகளை உருவாக்க சிதைவை தவிர்க்க நானோமெடிசின் இந்த வழியைக் தாண்டி செல்ல வேண்டும் எனவே நாம் சிகிச்சை பயன்பாட்டிற்காக நானோ துகள்களை உருவாக்கினால் அது இந்த பாகோசைட்டோசிஸ் செயல்முறையிலிருந்து தப்பிக்க வேண்டும் அதன் பின்னர் மட்டுமே அது இலக்கு செல்லை அடைந்து மருந்தை வழங்க முடியும் பாகோசைட்டோசிஸ் செயல்முறையை நாம் இன்னும் விரிவாகக் காணலாம் இது நானோ துகள்கள் அல்லது நானோபோட்டுகள் ஆகும் இங்கு இந்த ஓப்சோனின் உள்ளது இது லிகாண்ட் இது ரிசப்டாரை கொண்டிருக்கும் மேக்ரோபேஜுடன் இணையும்போது ஒரு வெசிகலை உருவாக்குகிறது இது பாகோசோம் என அழைக்கப்படுகிறது இந்த பாகோசோம் லைசோசோம்களுடன் ஃபியூஸ் ஆகிறது லைசோசோம்களுக்குள் செரிமான நொதிகள் இருக்கும் அவை நானோ பொருள்களைக் உடைக்கும் பின்னர் அது உடைந்த நானோ பொருட்களை வெளியிடுகிறது ஆகவே ஒரு நானோ துகள் புற்றுநோய்க்கு எதிரான மருந்து அல்லது அது போன்ற ஒரு சிகிச்சை மூலக்கூறைக் கொண்டு செல்லும் போது இந்த மேக்ரோபேஜ் செல்கள் பாகோசைட்டுகள் செயல்முறையால் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது நானோ துகள்களைக் உடைக்கும் இதனால் அது விரும்பிய சிகிச்சை விளைவைத் தர முடியாது இப்போது பினோசைடோசிஸ் என்று அழைக்கப்படும் அடுத்த செயல்முறையைப் பற்றி பார்ப்போம் இது 'செல் குடித்தல்' என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நான் ஸ்பெசிஃபிக் பாதையாகும் இங்கு சவ்வு உள்நோக்கி மடிந்து பொருட்களை மூழ்கடித்து பின் கிள்ளுகிறது இது 0 5 முதல் 5 மைக்ரோமீட்டர் வரையுள்ள வெசிகிள்களை உருவாக்குகிறது இந்த வழிமுறை சில நேரங்களில் பெரிய வெசிகிள்களை உருவாக்கும்போது மேக்ரோ பினோசைடோசிஸ் என்று குறிப்பிடப்படுகிறது இது முதன்மையாக உப்பு குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் போன்ற செல்களுக்குத் தேவையான திரவங்கள் மற்றும் பிற அத்தியாவசியப் பொருள்களைப் பெறுவதற்குப் பயன்படுத்தப்படுகிறது நானோ துகள்கள் போல ஏதேனும் அயல் துகள்கள் வந்தால் அவை பினோசைட்டோசிஸ் மூலம் எடுக்கப்படலாம் இந்த பினோசைட்டோசிஸ் செயல்முறை கிளாத்ரின் சார்ந்த்து கேவியோலா சார்ந்த மேக்ரோபினோசைடோசிஸ் அல்லது கேவியோலா மற்றும் கிளாத்ரின் சாராதது என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இ என்ற கிளாத்ரின் சார்ந்த எண்டோசைட்டோசிஸைப் பார்ப்போம் இது அனைத்து பாலூட்டிகளின் செல்களிலும் உள்ளது இது செல்லுலார் நுழைவில் முக்கிய பங்கு வகிக்கிறது சைட்டோமெம்பிரேன் மேலுள்ள ரிசெப்டார்களுடன் நானோ துகள்கள் தொடர்பு கொண்ட பிறகு சரக்கு உள்மயமாக்கப்பட்ட பிளாஸ்மாவின் சைட்டோசோலிக் பக்கத்தில் கிளாத்ரின் என்ற சைட்டோசோலிக் புரதம் பாலிமரைஸ் செய்யும் நானோ துகள்களை உள்ளே போர்த்திய பின் வெசிகிள்கள் டைனமினின் ஜி பியேஸ் செயல்பாட்டின் மூலமாக கிள்ளப்பட்டுகிளாத்ரின் பூசப்பட்ட வெசிகிளை சி வி உருவாக்குகிறது ஆக்டின் வழங்கிய ஆற்றலுடன் இந்த சி விக்கள் உயிரணுக்களின் உள்ளே நோக்கி நகர்கின்றன அதன் பாதை சைட்டோஸ்கெலட்டனால் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த கிளாத்ரின் கோட் சைட்டோசோலில் சிகிச்சை மூலக்கூற்றை வெளியிடுவதற்காக வெளியிடப்படுகிறது நானோ துகளை இங்கே காணலாம் அது இங்கு வந்து செல்லுடன் பிணைகிறது இது ஒரு கிளாத்ரின் புரதம் இது இந்த மென்படலத்துடன் இணைந்து ஒரு கிளாத்ரின் பூசப்பட்ட குழியை உருவாக்குகிறது இது இந்த வகையான வெசிகிள்களைப் போல உருவாகிறது நானோ துகள்கள் இந்த வெசிகிளில் நுழைந்ததும் வெசிகிளை டைனமின் உதவியுடன் மூடுகிறது இது செல்லுக்குள் எடுக்கப்பட்டு கிளாத்ரின் வெளியிடப்படும் வெசிகல்ஸ் மட்டுமே எண்டோசோமுக்குள் சென்று அங்கு சிதைந்துவிடும் இது சிகிச்சை மூலக்கூறை சைட்டோபிளாசம் அல்லது நியூக்லியசுக்குள் வெளியிடும் இந்த வெசிகிள்களின் இலக்கு என்ன நான் முன்பு சொன்னது போல நானோ துகள்கள் லிகேண்ட் இணைக்கும் ரிசப்டாருடன் இது தொடர்புடையதாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போபுரோட்டீன் துகள்கள் இருந்தால் அது எல் எல் ரிசப்டார் மூலம் உள்வாங்கப்படும் மேலும் இது சிதைவுக்காக லைசோசோம்களுக்கு மாற்றப்படும் ஆனால் நம்மிடம் இரும்பு ஏற்றப்பட்ட டிரான்ஸ்ஃபிரின் இருந்தால் அது டிரான்ஸ்ஃபிரின் ரிசப்டாரால் விழுங்கப்பட்டு செல் மேற்பரப்பில் மறுசுழற்சி செய்யப்படும் இந்த வழியை குளோர்பிரோமசைன் அல்லது ஹைபர்டோனிக் ஊடகம் அல்லது பொட்டாசியம் குறைத்தல் போன்ற தடுப்பான்கள் தடுக்கலாம் எனவே இந்த தடுப்பான்களைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் CME பாதையைத் தடுக்க முடியும் மேலும் நானோ துகள்கள் இந்த CME பாதையை பின்பற்றுகிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம் அடுத்தது கேவியோலா சார்ந்த எண்டோசைட்டோசிஸ் இது பொதுவான செல்லுலார் நுழைவு பாதை வைரஸ் பாக்டீரியா உள்ளிட்ட பெரும்பாலான நோய்க்கிருமிகள் லைசோசோம்களைத் தவிர்ப்பதால் லைசோசோமால் சிதைவைத் தவிர்க்க இந்த வழியைத் தேர்ந்தெடுக்கின்றன இந்த லைசோசோம் சிதைவிலிருந்து தப்பித்துக்கொள்வதால் இந்த கேவியோலா சார்ந்த எண்டோசைட்டோசிஸ் பாதையை நீங்கள் பின்பற்றினால் நானோ துகள்களை உருவாக்கும்போது அது சிகிச்சை மூலக்கூறை சைட்டோபிளாசம் அல்லது கருவுக்குள் விடுவிக்க முடியும் கேவியோலா ஒரு புரதம் பெரும்பாலான செல்களில் உள்ளது மேலும் இது கேவியோலா சார்ந்த எண்டோசைட்டோசிஸில் முக்கிய பங்கு வகிக்கிறது கேவியோலாவில் 1 2 3 என மூன்று வடிவங்கள் உள்ளன மேலும் செல் மற்றும் பயன்பாட்டைப் பொறுத்து இந்த புரதங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன கேவியோலாவைச் சார்ந்த எண்டோசைட்டோசிஸை விரிவாகப் பார்ப்போம் நானோ துகள்கள் அல்லது வைரஸ்கள் ரிசப்டார்களுடன் தொடர்பு கொண்டு குடுவை வடிவ வெசிகிள்களின் உருவாக்கத்தைத் தூண்டும் இவை டைனமினால் சவ்விலிருந்து துண்டிக்கப்படுகின்றன மேலும் இந்த கேவியோலா வெசிகல்ஸ் போக்குவரத்தை நடுநிலை pH ஐக் கொண்ட கேவியோசோம்கள் அல்லது மல்டிவிசிகுலர் உடல்களுடன் இணைக்கிறது நானோமெடிசின் கொண்ட இந்த கேவியோசோம்கள் மைக்ரோடூபூல்களுடன் சேர்ந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திற்கு நகர்கின்றன எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் உள்ள நானோ பொருட்கள் சைட்டோசோலுக்குள் ஊடுருவி பின்னர் நியூக்லியர் துளை காம்ப்ளக்ஸ் வழியாக நியூக்லிசுக்குள் நுழைகின்றன கிளாத்ரின் சார்ந்த எண்டோசைட்டோசிஸுடன் ஒப்பிடும்போது இந்த பாதை செயல்பாட்டில் அதிக நேரம் எடுக்கும் மற்றும் ஒரு சிறிய வெசிகிள்ஸ் கொண்டது ஆகும் இந்த வழியில் செல்லும் நானோ பொருட்கள் உடைதலை தவிர்க்கும் மேலும் இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அல்லது நியூக்ளியஸ் போன்ற இலக்கு உறுப்புக்கு விநியோகத்தை மேம்படுத்துகிறது இது சிகிச்சை விநியோகத்தை மேம்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது உதாரணமாக ஆன்டிகான்சர் மருந்து அல்லது வேறு எந்த சிகிச்சை மூலக்கூறையும் வழங்குவதற்காக நாங்கள் நானோ துகள்களை உருவாக்குகினால் இந்த கேவியோலாவைச் சார்ந்த எண்டோசைட்டோசோயிஸ் பாதையை எடுத்துக் கொண்டால் அது லைசோசோம்களிலிருந்து தப்பிக்க முடியும் இதனால் அது சிகிச்சை செயல்திறனை அதிகரிக்க சைட்டோபிளாசம் அல்லது நியூக்ளியஸை அடைய முடியும் இந்த கேவியோலா சார்ந்த எண்டோசைட்டோசிஸில் நானோ துகள்கள் வந்து செல்லுடன் பிணைக்கப்படும் முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால் செறிவூட்டப்பட்ட சவ்வு ரிசப்டார் தளத்தில் இருக்கும் இது 'V' வடிவம் இது கேவியோலா புரதம் மற்றும் மற்றொரு புரதம் வெளிர் நீல நிறத்தில் இருக்கும் கேவின் ஆகும் இது குடுவை வடிவ கேவியோலா போல உருவாகிறது இந்த டைனமின் வந்து இந்த வெசிகிள்களை சூழ உதவும் மேலும் இந்த வெசிகல் எண்டோசோமுடன் பிணைக்கப்படும் இந்த நானோ துகள்களுக்குள் இருக்கும் பொருள் சைட்டோபிளாஸத்திலும் நியூக்ளியஸிலும் வெளியிடப்படும் அடுத்த செயல்முறை மேக்ரொபினோசைடோசிஸ் ஆகும் இது பொதுவாக தற்காலிக மற்றும் கிளாத்ரின் மற்றும் கேவியோலின் சார்பற்ற வளர்ச்சி காரணியால் தூண்டப்பட்ட அல்லது ஆக்டினால் தூண்டப்பட்ட எண்டோசைட்டோசிஸ் என வரையறுக்கப்படுகிறது இது சுற்றியுள்ள திரவத்தை பெரிய வெற்றிடங்களாக உள்வாங்க முடியும் மூளை மைக்ரோவெசல் எண்டோடெலியல் செல்கள் போன்ற சில விதிவிலக்குகள் தவிர கிட்டத்தட்ட எல்லா செல்களிலும் இதைக் காணலாம் இந்த பாதை பொதுவாக வெளிப்புற தூண்டலுடன் தொடங்குகிறது இது ரிசப்டார் டைரோசின் கைனேசெஸ்களை செயல்படுத்துகிறது மேக்ரோபினோசைட்டோசிஸை பற்றி விரிவாகப் பார்ப்போம் வைரஸ் அல்லது நானோ துகள்கள் வந்து செல்லுடன் இணையும்போது அது செல்லுக்கு இடைப்பட்ட சிக்னலை செயல்படுத்தும் இது ஆக்டின் இழைகளின் உற்பத்திக்கு வழிவகுக்கிறது இந்த ஆக்டின் இழைகள் இந்த புரோட்ரூஷனை ஏற்படுத்தும் இந்த புரோட்ரூஷன் நானோ துகள்களை உள்ளடக்கும் மேலும் இது மேக்ரோபினோசோம்களை உருவாக்குகிறது இந்த மேக்ரோபினோசோம்கள் எண்டோசோமை எட்டி நானோ துகள்களை ஒரு சிகிச்சை மூலக்கூறு மூலம் வெளியிடும் இது சைட்டோபிளாசம் அல்லது நியூக்லியஸ் மூலம் எடுக்கப்படலாம் இந்த கிளாத்ரின் மற்றும் கேவியோலா சாராத எண்டோசைட்டோசிஸ் முக்கியமாக கொலஸ்டிராலை நம்பியுள்ளது இதற்கு ஒரு குறிப்பிட்ட லிப்பிட் கலவை தேவைப்படுகிறது இந்த செல்லுலார் நுழைவு பாதையை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஜி பியேஸ்களின் படி இந்த கிளாத்ரின் மற்றும் கேவியோலா சாராத எண்டோசைட்டோசிஸ் Arf6 டிபெண்டென்ட் Cdc42 டிபெண்டென்ட் அல்லது ரோவா டிபெண்டென்ட் என வகைப்படுத்தப்படுகின்றன இங்கே டைனமினும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் இதன் வழிமுறை முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் நானோ துகள்கள் வெவ்வேறு எண்டோசைட்டோசிஸ் மற்றும் பேஸிவ் வழிமுறைகள் மூலம் இந்த செல்களுக்குள் நுழையக்கூடும் நானோ துகள்களின் இயற்பியல் பண்புகள் மற்றும் பை லேயரின் கலவை ஆகியவற்றைப் பொறுத்து நானோ துகள்கள் செல்களுக்குள் நுழைய நான்கு எண்டோசைட்டோசிஸ் வழிமுறைகளையும் பயன்படுத்தக்கூடியவை இங்கே நாம் காணும் சில எடுத்துக்காட்டுகளில் 200 என் எம் க்கும் குறைவான பாலிஸ்டிரீன் லேடக்ஸ் நானோ துகள்கள் சி இ பொறிமுறையின் மூலம் உயிரணுக்களுக்குள் நுழையக்கூடும் மேலும் பெரிய நானோ துகள்கள் கேவியோலா எண்டோசைட்டோசிஸ் மூலம் செல்களுக்குள் நுழையும் 4 நானோமீட்டர் விட்டம் கொண்ட தங்க நானோ துகள்கள் பினோசைட்டோசிஸ் மூலம் மேக்ரோபேஜ் செல்களுக்குள் நுழைய முடியும் 200 என் எம் பாலிமெரிக் நானோ துகள்கள் கேவியோலா எண்டோசைட்டோசிஸ் மூலம் செல்களுக்குள் நுழையும் நானோ துகள்களின் மேற்பரப்பு குழுக்களை மாற்றுவதன் மூலம் இது CME மற்றும் பினோசைட்டோசிஸ் செயல்முறையால் புற்றுநோய் செல்களுக்குள் நுழைய முடியும் மேற்பரப்பு சார்ஜ்களின் அடிப்படையில் செல்லுலார் அப்டேக் வழிமுறை மாறுபடும் இங்கே நானோ துகள்கள் செல்லுக்குள் நுழைய எண்டோசைட்டோசிஸ் செயல்முறையை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எடுத்துக்காட்டாக 15 முதல் 200 என் எம் வரையிலான சிலிக்கா நானோ துகள்கள் ஒரு பேஸிவ் வழிமுறையின் மூலம் சவ்வு வழியாக இடமாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நானோ துகள்கள் எண்டோசைடிக் பாதைகளைப் பின்பற்றுகிறதா என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் இந்த நானோ துகள்களின் உள்விளைவு விதியைப் படிக்க மார்க்கர்களை பயன்படுத்தலாம் சில கிளாசிக்கல் ப்ராபர்கள் அல்லது மார்க்கர்கள் குறிப்பிட்ட எண்டோசைடிக் பாதை வழியாக உள்வாங்கப்படுவதாக அறியப்படுகிறது எடுத்துக்காட்டாக எல் எல் குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போபுரோட்டீன் மற்றும் டிரான்ஸ்ஃபிரின் ஆகியவை கிளாத்ரின் சார்ந்த எண்டோசைட்டோசிஸ் மூலம் செல்களுக்குள் நுழைகின்றன எனவே அவை பொதுவாக CME க்கான மார்க்கர்களாகப் பயன்படுத்தப்படுகின்றன காலரா டாக்சின் ஷிகா டாக்சின் மற்றும் கேவியோலின் 1 ஆகியவற்றையும் நாம் பொதுவாக கேவியோலா சார்ந்த எண்டோசைட்டோசிஸின் மார்க்கர்களாகப் பயன்படுத்தலாம் மைக்ரோபினோசைட்டோசிஸின் மார்க்கர்களாக டெக்ஸ்ட்ரானையும் பயன்படுத்தலாம் இந்த டெக்ஸ்ட்ரான் அல்லது இந்த குறிப்பிட்ட புரதத்தை இணைக்கும்போது இந்த குறிப்பிட்ட பாதை வழியாக அது செல்களுக்குள் நுழைகிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும் செல்லின் குறிப்பிட்ட உள் உறுப்புகளுக்கு தக்கவாறு பல சாயங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக லைசோசோம்களுக்கான லைசோ டிராக்கர் மற்றும் லைசோசென்சர் லைசோ டிராக்கர் சாயம் லைசோசோம்களை மட்டுமே வண்ணப்படுத்தும் மேலும் அவற்றை லைசோசோம்கள் மற்றும் லேபல் நானோ துகள்களை கன்ஃபோகல் மைக்ரோஸ்கோபியுடன் கோலோகலைசேஷன் செய்து கண்டறிய பயன்படுத்தலாம் இந்த படத்தில் நாம் புற்றுநோய் செல் லைன்களைப் பயன்படுத்தியுள்ளோம் அது லைசோட்ராகர் பச்சை நிறத்தில் வண்ணமிடப்பட்டுள்ளது லைசோ ட்ராக்கர் பச்சை செல்களின் லைசோசோமை மட்டுமே வண்ணப்படுத்தும் எபிரூபிகின் ஒரு ஆன்டிகான்சர் மருந்து இது உள்ளார்ந்த சிவப்பு வண்ண ஃப்ளோரசன்ஸைக் கொண்டுள்ளது இந்த படங்களை நாம் ஒவர்லே செய்யும்போது இந்த ஆன்டிகான்சர் மருந்து நியூக்லியசுக்குள் நுழைவதையும் சைட்டோபிளாஸத்தில் இருக்கும் லைசோ டிராக்கர் பச்சை நிறமான லைசோசோம்களை இங்கே காணலாம் இங்கே அனைத்து சிவப்பு ஃப்ளோரசன்ட் சிக்னல்களும் பெரும்பாலும் நியூக்லியார் பகுதியில் பரவியுள்ளன லைசோ ட்ராக்கரின் பச்சை ஃப்ளோரசன்ட் சிக்னல்களுடன் ஒன்றிணைக்கப்படவில்லை எனவே இந்த நானோ துகள் லைசோசோமில் இருந்து தப்பித்து குறிப்பிட்ட சிகிச்சை மூலக்கூறை வழங்குவதற்காக நியூக்லியஸுக்குள் நுழைகிறது என்பதையும் இது காட்டுகிறது செல்களுக்குள் நுழைய குறிப்பிட்ட எண்டோசைடிக் பாதையை நானோ துகள்களால் பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த குறிப்பிட்ட எண்டோசைடிக் பாதையைத் தடுக்க பல இன்ஹிபிடார்கள் உள்ளன ஹைபர்டோனிக் சுக்ரோஸ் அல்லது குளோர்பிரோமசைன் மற்றும் பொட்டாசியம் குறைப்பு போன்ற சில எடுத்துக்காட்டுகள் கிளாத்ரின் சார்ந்த எண்டோசைட்டோசிஸைத் தடுக்கப் பயன்படும் இந்த இரசாயனங்களை கேவியோலாவைச் சார்ந்த எண்டோசைட்டோசிஸைத் தடுக்கப் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த மூலக்கூறுகளை மேக்ரோபினோசைட்டோசிஸைத் தடுக்க பயன்படுத்தப்படலாம் இந்த வகையான வேதிப்பொருட்களைப் பயன்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட எண்டோசைடிக் பாதையைத் தடுக்கலாம் மேலும் நானோ துகள்களைச் சேர்த்து நமது நானோ துகள்கள் இந்த குறிப்பிட்ட பாதையைப் பின்பற்றுகிறதா இல்லையா என்பதைச் சரிபார்க்கலாம் இந்த செல்லுலார் அப்டேகில் நானோ துகள் பண்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன எடுத்துக்காட்டாக நானோ துகள்களின் அளவு வடிவம் மேற்பரப்பு சார்ஜ் மற்றும் மேற்பரப்பு செயல்பாட்டுக் குழுக்கள் மற்றும் நானோ துகள்களின் ஹைட்ரோஃபிலிசிட்டி ஆகியவை செல்லுலார் அப்டேகில் முக்கிய பங்கு வகிக்கப் போகும் பல்வேறு பண்புகளாகும் செல்லுலார் அப்டேகில் அளவு எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதைப் பார்ப்போம் நானோ துகள்களைக் கொண்ட வெசிகிள்களின் அளவு குறிப்பிட்ட பாதையுடன் மாறுபடும் துகள்களின் அளவு வெசிகிள்களுக்குள் நுழைய போதுமானதாக இருக்க வேண்டும் அளவு 10nm முதல் 500nm வரை மற்றும் 5 மைக்ரோமீட்டர் வரை வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே அளவைப் பொறுத்து துகள்கள் பல்வேறு வகையான செல்லுலார் நுழைவை எடுக்கும் பெரிய துகள்கள் பெரும்பாலும் மைக்ரோபினோசைட்டோசிஸால் என்கல்ஃப் செய்யப்படும் கிளாத்ரின் மூலமான எண்டோசைட்டோசிஸில் சம்பந்தப்பட்ட வெசிகலின் அளவு 100nm மற்றும் கேவியோலா மூலமான எண்டோசைட்டோசிஸில் சம்பந்தப்பட்ட அளவு 60 80nm ஆகும் நானோ துகள்களின் வடிவத்தின் விளைவைப் பார்ப்போம் இன்றுவரை வடிவத்தின் அடிப்படையில் நானோ துகள்களின் பாதை தேர்வு குறித்து குறிப்பிட்ட முடிவு எதுவும் இல்லை சில அறிக்கைகள் கோள வடிவத்துடன் ஒப்பிடும்போது ராடு வடிவ துகள்களுக்கு அதிக செல்லுலார் நுழைவு இருப்பதைக் காட்டுகின்றன ஆனால் இன்னும் நிறைய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை சரியான முடிவு இல்லை இதேபோன்ற நீளங்களில் கோள அல்லது பிரமிடல் அல்லது கூம்பு நானோ துகள்களுடன் ஒப்பிடும்போது ஸ்பீரோசிலிண்ட்ரிகல் நானோ துகள்கள் அதிக லிப்பிட் பைலேயர் இடமாற்ற செயல்திறனைக் காட்டியுள்ளன கார்பன் நானோ குழாய்களின் விட்டத்தை பொறுத்து கார்பன் நானோ குழாய்களின் செல்லுலார் நுழைவு பேஸிவ் முறையில் அல்லது எண்டோசைட்டோசிஸ் மூலம் நடக்கலாம் சிறிய விட்டம் கொண்ட நானோ துகள்கள் இது சவ்வுகளை பேஸிவ் முறையில் கடந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது நானோ துகள்கள் அல்லது நானோ ராடுகளின் அளவு மற்றும் விட்டம் ஆகியவற்றைப் பொறுத்து கார்பன் நானோ குழாய்கள் அல்லது நானோ ராடுகளைப் பயன்படுத்தும்போது அது செல்லுக்குள் நுழைய குறிப்பிட்ட பாதையைத் தேர்ந்தெடுக்கலாம் பாகோசைட்டோசிஸ் மீது துகள் வடிவத்தின் விளைவைப் பார்ப்போம் ஒமேகா என்பது இணையும் இடத்தில் சவ்வு இயல்பான ஒரு கோணம் ஒமேகா கோணம் 45 க்கும் குறைவாக இருந்தால் துகள்களை வெற்றிகரமாக உள்வாங்க முடியும் மற்றும் ஒமேகா கோணம் 45 ஐ விட அதிகமாக இருந்தால் துகள் உள்மயமாக்கலைத் தடுக்க முடியும் மேற்பரப்பு சார்ஜின் பங்கைப் பார்ப்போம் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட நானோ துகள்கள் உட்புறமயமாக்கலுக்குப் பிறகு எண்டோசோம்களிலிருந்து தப்பிக்கக்கூடும் மேலும் புரோட்டான் ஸ்பாஞ்ச் விளைவு காரணமாக இது ஒரு அணுக்கரு பரவலாக்கத்தை வெளிப்படுத்தும் பிசியலாஜிகல் pH இல் எந்த சார்ஜும் இல்லாத நானோ துகள்கள் செல்களுடன் ஹைட்ரோபோபிக் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்பு இடைவினைகளின் உதவியுடன் தொடர்பு கொள்ளலாம் புரோட்டான் ஸ்பாஞ்ச் விளைவு என்ன நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட நானோ துகள்கள் செல்களுடன் இணைந்து எண்டோசோமை உருவாக்குகிறது இந்த எண்டோசோம் லைசோசோமுடன் இணைந்து ஒரு எண்டோலைசோசோமை உருவாக்குகிறது அதிக அளவு நேர்மறை சார்ஜ் காரணமாக இந்த எண்டோலைசோசோம் உடைந்து நானோ துகள்களை சைட்டோபிளாஸத்தில் வெளியிடும் இந்த நானோ துகள்கள் மருந்தை நியூக்லியஸுக்குள் விடுவிக்கக்கூடும் இது சிகிச்சை விளைவைத் தூண்டும் இதுவே புரோட்டான் ஸ்பாஞ்ச் விளைவு என்று அழைக்கப்படுகிறது இங்கே ஹைட்ரோஃபிலிக் பாலிமர்களுடன் பூசப்பட்ட நியூட்ரல் துகள்கள் சைட்டோமெம்பிரேன் உடனான தொடர்புகளை தவிர்த்து குறைவான அப்ஸார்ப்சனுக்கு வழிவகுக்கும் மற்றும் சவ்வு உள்ள புரதங்களின் பாசிடிவ் பக்கத்துடன் தொடர்புகொள்வதன் மூலம் அனயானிக் துகள்கள் எண்டோசைட்டோசிஸ் செய்யப்படலாம் நெகடிவ் சார்ஜ் செய்யப்பட்ட செல் மேற்பரப்புடன் அவற்றின் ரிபல்சிவ் தொடர்பு காரணமாக அவை செல்களால் அதிகம் கேப்சர் செய்யப்படலாம் பாசிடிவ் சார்ஜ் செய்யப்பட்ட நானோ துகள்கள் செல்கள் நெகடிவ் ஆக சார்ஜ் செய்யப்படுவதையும் இந்த அனயானிக் நானோ துகள்களையும் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் அவை செல் மேற்பரப்பில் பாசிடிவ் சார்ஜ் செய்யப்பட்ட புரத ரிசப்டாரால் எடுக்கப்படலாம் கேடயானிக் நானோ துகள்கள் சவ்வுடன் வலுவாக தொடர்பு கொண்டு செல்களுக்குள் வேகமாக நுழைகின்றன அனாயானிக் துகள்கள் சவ்வில் உள்ள பாசிடிவ் தளத்துடன் பிணைக்கப்பட்டு செல்களுக்குள் நுழைகின்றன நியூட்ரல் நானோ துகள்கள் பல்வேறு செயல்முறைகள் மூலம் செல்களுக்குள் நுழையலாம் கேடயானிக் நானோ துகள்கள் முக்கியமாக சி இ மூலம் செல்களுக்குள் நுழைகின்றன சில ஆராய்ச்சிகள் அவை மேக்ரோபினோசைடோசிஸ் அல்லது கேவியோலா மற்றும் கிளாத்ரின் சாராத எண்டோசைட்டோசிஸைப் பயன்படுத்தலாம் அல்லது கேவியோலா மூலமான எண்டோசைட்டோசிஸ் உள்ளிட்ட பல பாதைகளைப் பின்பற்றலாம் என்பதைக் காட்டுகிறது மேலும் முக்கியமாக அனாயானிக் நானோ துகள்கள் கேவியோலாவைச் சார்ந்த எண்டோசைட்டோசிஸால் எடுக்கப்படலாம் நியூட்ரல் நானோ துகள்களுக்கு குறிப்பிட்ட பாதைகளுக்கான தெளிவான விருப்பம் இருப்பதில்லை மேற்பரப்பு ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் ஹைட்ரோஃபிலிசிட்டி ஆகியவற்றின் பங்கைப் பார்ப்போம் ஹைட்ரோஃபோபிக் நானோ துகள்கள் ஹைட்ரோஃபிலிக் விடயங்களை விட உயிரணு சவ்வுக்கு அதிக அஃப்பினிடியை கொண்டுள்ளன இது செல்லுலார் அப்டேக்கின் அளவை அதிகரிக்கிறது பாலிஎதிலீன் கிளைகோல் பி ஜி அல்லது பி பி மற்றும் டெக்ஸ்ட்ரான் போன்ற நானோ துகள்களை மாற்ற பயன்படும் ஹைட்ரோஃபிலிக் பாலிமர்கள் ஒரு மேகத்தை உருவாக்கி நானோ துகள்கள் மற்றும் செல்களின் லிப்பிட் பை லேயருக்கு இடையிலான தொடர்புகளை குறைக்கின்றன இதனால் நானோ துகள் அமைப்பில் நீண்ட காலம் சுழற்சியில் இருக்கும் நானோ துகள்கள் மேற்பரப்பில் உள்ள வேதியியல் கலவை மேற்பரப்பு ஹைட்ரோபோபசிட்டியையும் தீர்மானிக்கிறது இது செல்லுலார் அப்டேக் பாதையை பாதிக்கிறது வெவ்வேறு ஹைட்ரோபோபசிட்டி கொண்ட நானோ துகள்கள் செல் சவ்வுடன் வெவ்வேறு அஃப்பினிடியை கொண்டுள்ளன எனவே நம்மிடம் உள்ள ஹைட்ரோபோபிக் துகள்கள் அல்லது ஹைட்ரோஃபிலிக் துகள்கள் செல்களால் எடுக்கப்படுமா இல்லையா என்பது செல் சவ்வுடனான தொடர்பைப் பொறுத்தது இந்த விரிவுரையின் சுருக்கமாக புரத கொரோனாவின் பங்கு என்ன நானோ துகள்களின் செல்லுலார் நுழைவுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு போர்டல்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் பாகோசைட்டோசிஸ் மற்றும் பினோசைடோசிஸ் செயல்முறையின் விவரங்களையும் நாம் கற்றுக்கொண்டோம் இந்த செயல்முறைகளை கொண்டு நானோ துகள்கள் எவ்வாறு செல்லுக்குள் நுழைய முடியும் இந்த நானோ துகள்களின் பண்புகள் அவற்றின் செல்லுலார் அப்டேக்கை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் எனது விரிவுரையை நான் இத்தோடு முடிக்கிறேன் இந்த விரிவுரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி உங்கள் அனைவரையும் மற்றொரு சுவாரஸ்யமான விரிவுரையில் சந்திக்கிறேன்